அவை மூன்று கட்ட மின்மாற்றியின் ஒற்றை அலகு அல்லது மூன்று கட்ட மின்மாற்றி ஒற்றை அலகு என நட்சத்திரம் அல்லது டெல்டாவில் இணைக்கப்படலாம் இது உண்மையில் செலவில் சேமிக்கப்படும் எனவே குறைந்த செலவு அதேசமயம் மூன்று ஒற்றை கட்ட மின்மாற்றிகள் மூன்று கட்ட மின்மாற்றியாக இணைக்கப்பட்டுள்ளன எனவே இது மூன்று கட்ட கட்டமைப்பில் இணைக்கப்படும் இது பொதுவாக அதிக விலை அல்லது விலை உயர்ந்ததாக இருக்கும் ஏனென்றால் உங்கள் தேவைக்கேற்ப தனித்தனியாக வாங்கப்பட்டு இணைக்கப்படுவதை நீங்கள் தனித்தனியாகப் பார்க்கிறீர்கள் உங்களுக்கு அதிக நெகிழ்வுத்தன்மை தெளிவாக உள்ளது எனவே இதன் காரணமாக நீங்கள் முக்கிய செலவு அல்லது ஸ்டாம்பிங் செலவு அல்லது முறுக்கு செலவு ஆகியவற்றை எல்லா நிகழ்தகவுகளிலும் சேமிக்க முடியாது ஆகவே நான் மிகப் பெரிய மதிப்பீட்டைக் கொண்டிருக்கும்போது நான் மிகப் பெரிய மதிப்பீட்டைப் பெறப் போகும்போதெல்லாம் இது பொதுவாகப் பயன்படுத்தப்படுகிறது மேலும் நட்சத்திரம் அல்லது டெல்டா உள்ளமைவில் இணைக்கப்பட்டுள்ளதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் எனவே ஒற்றை கட்ட மின்மாற்றி மூன்று கட்ட மின்மாற்றி அலகுடன் இணைக்கப்பட்டுள்ளதைப் பார்க்கும்போது ஒரு நன்மை நெகிழ்வுத்தன்மை இரண்டாவதாக பெயர்வுத்திறன் சிறந்தது ஏனென்றால் எனக்கு மூன்று கட்ட அலகுகள் இருந்தால் அது மிகவும் பருமனான கற்பனை 400 எம் ஏ மின்மாற்றி அவை ஒவ்வொன்றும் சுமார் 150 எம் ஏ மதிப்பீட்டைப் பெறப்போகிறது ஒவ்வொரு கட்டமும் 150 எம் ஏ மதிப்பீட்டைப் பெறப்போகிறது ஒரு ஒற்றை 400 எம் ஏ மின்மாற்றியைக் கொண்டு செல்வதோடு ஒப்பிடும்போது 150 எம் ஏ மின்மாற்றியைக் கொண்டு செல்வது எளிமையானதாக இருக்கும் எனவே நான் அதை எழுத முயற்சித்தால் நிச்சயமாக நாம் நன்மையை தக்க வைத்துக் கொள்கிறோம் இந்த உள்ளமைவின் நன்மைகள் பெயர்வுத்திறன் நெகிழ்வுத்தன்மை மற்றும் நான் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் நான் சரக்குகளில் சில காப்புப்பிரதிகளை சேமிக்க விரும்பும் போது எனக்கு மூன்று ஒற்றை கட்ட மின்மாற்றிகள் உள்ளன என்று சொல்லலாம் ஏதேனும் தவறு நடந்தால் ஒற்றை அடிப்படை அலகுகளில் ஒன்றை நல்ல அலகு மூலம் மாற்ற விரும்புகிறேன் எனவே அந்த விஷயத்தில் நான் ஒரு ஒற்றை கட்ட அலகு மட்டுமே சொல்ல முடியும் நான் ஒரு முழுமையான மூன்று கட்ட அலகு சேமிக்க வேண்டியதில்லை ஒரு முழுமையான மூன்று கட்ட அலகு சேமிக்க அது நிச்சயமாக அதிக விலை இருக்கும் ஆனால் மறுபுறம் நான் உண்மையில் ஒற்றை கட்ட அலகுகளை கூட சேமித்து வைத்தால் அது குறைந்த விலை கொண்டதாக இருக்கும் மேலும் ஒரு குறிப்பிட்ட ஒற்றை கட்ட அலகு மூலம் அதை மாற்ற முடியும் என்று நான் கூறும் கட்டம் எது என்பதை நான் உங்களுக்கு மாற்ற முடியும் எனவே நான் ஒரு காப்புப்பிரதியாக சேமிக்க முயற்சிக்கும்போது வெளிப்படையாக சரக்கு நான் ஒற்றை கட்ட அலகுகளைப் பார்க்கும்போது அதுவும் எளிது எனவே பொதுவாக பல மின் நிலையங்களில் ஒற்றை கட்ட அலகுகள் மூன்று கட்ட மின்மாற்றி வங்கிகளாக இணைக்கப்பட்டுள்ளதை நீங்கள் காண்பீர்கள் எனவே நான் பேசினால் 100 கி ஏ ஒற்றை கட்ட மின்மாற்றி 400 ஐ 230 வி ஆல் வகுக்கலாம் ஒருவேளை தன்னிச்சையாக எடுக்கும் நேரம் எனவே இது ஒரு ஒற்றை நிலை மின்மாற்றி நான் இந்த மூன்றையும் மூன்று கட்ட கட்டமைப்புகளில் இணைக்கிறேன் என்றால் மூன்று கட்ட அலகுகளின் ஒட்டுமொத்த கே ஏ மதிப்பீடு அல்லது மூன்று கட்ட வங்கிகள் 300 கி ஏ ஆக இருக்கும் ஏனெனில் ஒற்றை கட்ட அலகு எதுவாக இருந்தாலும் மூன்று மடங்கு நீங்கள் பெருக்கலாம் ஏனெனில் அவை ஒவ்வொன்றும் ஒற்றை கட்ட கே ஏ மதிப்பீட்டிற்கு ஒத்த கே ஏவைக் கையாள முடியும் எனவே நான் அதை மூன்றால் பெருக்கி என் மூன்று கட்டம் என்று சொல்லலாம் உதாரணமாக நான் இதை நட்சத்திர நட்சத்திர உள்ளமைவில் இணைக்கிறேன் என்றால் நான் மீண்டும் நட்சத்திர நட்சத்திர மூன்று கட்ட மின்மாற்றிக்கு வேண்டும் ஏ மதிப்பீடு 300 என்பதில் சந்தேகமில்லை 300 கே ஏ ஆனால் நான் மின்னழுத்த மதிப்பீட்டை 400 இல் பார்த்தால் நாம் குறிப்பிடுவது ஒரு கட்டத்திற்கு இதேபோல் நாங்கள் குறிப்பிடும் 230 வாட் ஒரு கட்டத்திற்கு எனவே நான் ஒரு நட்சத்திர இணைக்கப்பட்ட மின்மாற்றியைப் பார்க்கும்போது அது ஒரு கட்டத்திற்கு ஆல் பெருக்கப்படுகிறது ஏனென்றால் நாம் அதை எப்போதும் கட்டத்தில் இல்லாத வரி மின்னழுத்த உள்ளமைவில் குறிப்பிடுகிறோம் எனவே இந்த உள்ளமைவை என்று நான் அழைக்க வேண்டும் எனவே முதன்மை வரி மின்னழுத்தம் ஆகவும் இரண்டாம் நிலை வரி மின்னழுத்தம் ஆகவும் மாறும் எனவே அதற்கேற்ப என்னால் மின்னோட்டத்தையும் கணக்கிட முடியும் எனவே மின்னோட்டத்தை நான் கணக்கிடும்போது ஒட்டுமொத்த என்ன என்பதை நான் எடுக்க முடியும் அங்கு விஎல் என்பது வரி மின்னழுத்தம் அல்லது அது ஒரு நட்சத்திரமாக இருந்தால் எனக்குத் தெரியும் நிச்சயமாக ஒற்றை கட்ட மின்னோட்டம் என்ன என்பதைக் கணக்கிட முடியும் அதுவும் போகும் மூன்று கட்ட வரி மின்னோட்டமும் இது நிச்சயமாக டெல்டா என்றால் நான் ஒரு கட்ட மின்னோட்டத்தை ரூட் மூன்றால் பெருக்க வேண்டும் சரி எனவே மின்னழுத்தங்கள் மற்றும் நீரோட்டங்களின் அடிப்படையில் மூன்று கட்ட அலகுகளின் மதிப்பீட்டை நான் எளிதாகக் கணக்கிட முடியும் எனவே இது போன்ற ஒரு ஒற்றை கட்ட அலகு என்னிடம் உள்ளது என்று சொல்லலாம் எனவே இது நான் காண்பிக்கும் ஒரு ஒற்றை கட்ட அலகு சரி இந்த குறிப்பிட்ட திசையில் மின்னழுத்த உயர்வை நான் உண்மையில் பார்க்கிறேன் என்று கருதுகிறேன் எனவே இதை நான் புள்ளி என்று குறிப்பிடப் போகிறேன் பொதுவாக புள்ளி ஒரு முறுக்கு துருவமுனைப்பைக் குறிக்கிறது விசா அதாவது மற்ற முறுக்கு எனவே மற்ற முறுக்கு நான் இங்கே மீண்டும் ஒரு புள்ளியைக் காட்டினால் இதன் பொருள் இதை நான் நேர்மறையாக அழைத்தால் இதுவும் இது நேர்மறையாக இருக்கும் எனவே நான் 2 பரஸ்பர இணைந்த சுருள்களைக் கொண்டிருக்கும்போது இந்த இரு முறுக்குகளின் துருவமுனைப்புகளும் அந்த குறிப்பிட்ட தருணத்தில் ஒரே மாதிரியாக இருப்பதைக் குறிப்பிடுவதற்கு புள்ளியை ஒரு முறுக்கு மற்றும் மற்றொன்றைக் காண்பிப்பேன் தயவுசெய்து நாங்கள் பயன்படுத்துவது ஒரு மாற்று மின்னழுத்தமாகும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே ஒரு விதியாக நான் மேல் முனையத்தை நேர்மறையாகவும் கீழ் முனையத்தை எதிர்மறையாகவும் வைத்திருக்க முடியாது ஏனெனில் அது மாறாத மின்னழுத்தம் என்பதால் நடக்காது எனவே நான் நேர்மறை மற்றும் எதிர்மறை மாற்றீட்டை தெளிவாகப் பெறப்போகிறேன் ஆனால் நான் ஒரு குறிப்பிட்ட உடனடி பற்றி பேசுகிறேன் நேர்மறை அரை சுழற்சி என அழைக்கலாம் மாற்று மின்னழுத்தத்தின் நேர்மறை அரை சுழற்சியின் போது மற்றும் அடிப்படையில் இது நேர்மறையாக இருப்பதைப் பார்க்கிறேன் எனவே இது நேர்மறையானது இது எதிர்மறையாக இருப்பது அதே நேரத்தில் இது நேர்மறையாக இருக்கும் இது எதிர்மறையாக இருக்கும் எனவே இரண்டாம் கட்டத்தையும் வரையலாம் எனவே இங்குள்ள இரண்டாம் கட்டம் எப்படி இருக்கும் என்று நான் போகிறேன் இங்கே மூன்றாவது தளம் இது போன்றது சரி மூன்று ஒற்றை கட்ட மின்மாற்றிகளையும் மூன்று கட்ட மின்மாற்றி அலகு என இணைக்க விரும்பும் போது அவை மூன்றும் ஒரே மாதிரியாக இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் சமநிலையற்ற விநியோகத்தை நாங்கள் அறிமுகப்படுத்தவில்லை என்பது தெளிவாகிறது நாங்கள் மாட்டோம் நாங்கள் அதை சீரானதாக மாற்ற முயற்சிப்போம் எனவே மூன்று மின்மாற்றிகளும் சமநிலையில் இருக்க வேண்டும் இப்போது நான் அவற்றை டெல்டாவில் இணைக்க விரும்பினால் இது ஒரு முறுக்கு ஆரம்பம் என்று நான் சொன்னால் உறுதி செய்ய வேண்டும் இது அந்த முறுக்கின் முடிவு மீண்டும் இதேபோல் இது ஆரம்பம் இதுதான் முடிவு மற்றும் இது ஒரு தொடக்கமாக இருக்கும் இது முடிவாக இருக்கும் சரி நான் ஆரம்பத்தில் அவற்றை நட்சத்திரத்தில் இணைக்க விரும்பினால் நான் ஒன்றாக இணைக்கப்பட வேண்டும் அல்லது அனைத்து முனை முனைகளும் ஒன்றாக இணைக்கப்பட வேண்டும் அவற்றில் ஒன்று ஒன்றாக இணைக்கப்பட வேண்டும் மற்ற முனை வெளியே வரும் இதனால் ஒன்றாக இணைக்கப்பட்ட தொடக்கங்கள் நட்சத்திர புள்ளி அல்லது நடுநிலை புள்ளியாக அல்லது ஒன்றாக இணைக்கப்பட்ட முனைகள் நட்சத்திரத்தை புள்ளி அல்லது நடுநிலை புள்ளியாக மாற்றும் இது ஒரு புள்ளியாக இருந்தால் இதுவும் புள்ளி என்பதை நான் உறுதி செய்ய வேண்டியது மட்டுமே ஆரம்பத்திலும் முடிவிலும் மட்டுமே நான் அவற்றைக் குறிக்க முடியும் தெளிவாக நான் அவர்களின் துருவமுனைப்புக்காக சோதிக்கப்பட்ட அனைத்தையும் பார்க்கிறேன் எனவே இதை நான் புள்ளியுடன் நட்சத்திரம் என்று அழைத்தால் இதேபோல் இதுவும் ஒரு புள்ளி நான் அவற்றை நட்சத்திரத்தில் இணைக்கப் போகிறேன் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த தொடக்கத்தை இந்த தொடக்கத்துடன் இணைக்க வேண்டும் இது இந்த தொடக்கத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது சரி இப்போது நான் இந்த முனையத்தை வெளியே கொண்டு வருவேன் இது மற்ற முனையம் இது மூன்றாவது முனையம் எனவே இதை நான் அழைக்கப் போகிறேன் ஏனெனில் இது ஒரு கட்ட மின்னழுத்தத்துடன் இணைக்கப்படும் இது பி கட்ட மின்னழுத்தத்துடன் இணைக்கப்படும் இது இருக்கும் சி கட்ட மின்னழுத்தத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது சரி இவை அனைத்தும் இணைக்கப்பட வேண்டியவை இப்போது இரண்டாம் தளத்தில் சில காரணங்களால் நான் அதை டெல்டாவில் இணைக்க விரும்பினால் டெல்டா இணைப்பு எப்போதும் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை தொடங்குகிறது இறுதி வரை தொடங்குகிறது மேலும் அவை அனைத்தும் தொடர் கூடுதலாக அடிப்படையில் இணைக்கப்பட்டுள்ளன எனவே நான் உண்மையில் இது மற்றும் இது ஒன்றாக இணைக்கப் போகிறேன் இதுவும் இதுவும் ஒன்றாக இதேபோல் இதுவும் இதுவும் ஒன்றாக இப்போது நான் இங்கிருந்து ஒரு முனையத்தை எடுக்கப் போகிறேன் இங்கிருந்து இரண்டாவது முனையமும் இங்கிருந்து மூன்றாவது முனையமும் எனவே நான் இவற்றை ஏ பி சி என்று அழைக்கலாம் எனவே நான் டெல்டாவில் இரண்டாம் நிலையை இணைத்துள்ளேன் எனவே நான் இதை கொஞ்சம் வித்தியாசமாக அல்லது மிக எளிதாக குறிப்பிடலாம் இது போன்ற விஷயங்களை நான் இணைத்திருக்கிறேன் அடிப்படையில் இதை நான் நட்சத்திர புள்ளியாக அழைக்கிறேன் இது நட்சத்திர புள்ளியாகவும் இது தொடக்க புள்ளியாகவும் இருக்கிறது எனவே இது A இது B இது c 1 இதை A1 B1 C1 என அழைக்கிறேன் எனவே இரண்டாம் பக்கத்தில் நான் இதை மீண்டும் ஓரளவு இணைக்க முடியும் பின்னர் இதை A1 இது B1 ஆகவும் இது C1 ஆகவும் எழுதலாம் உண்மையில் எந்த முறுக்குடன் இணைக்கப்பட்டுள்ளது எந்த முறுக்குடன் இணைக்கப்படுகிறது இது எந்த முறுக்குடன் இணைக்கப்படலாம் இது போன்ற ஒரு கட்டமைப்பை நாம் வரையும்போது குறிப்பாக குழப்பம் எந்த முறுக்குடன் எந்த முறுக்குடன் இணைக்கப்படுகிறது என்பதில் இது நிச்சயமாக நம்மிடமிருந்து நரகத்தை குழப்பிவிடும் ஆகவே முதன்மையானது இப்படி வரையப்பட்டால் சில சமயங்களில் நாம் வரையக்கூடும் இது போன்ற இரண்டாம் நிலையை நாம் ஓரளவு வரையலாம் இது ஒரு இரண்டாம் நிலை இது மற்ற இரண்டாம் நிலை இருக்கலாம் இது மூன்றாவது இரண்டாம் நிலை இருக்கலாம் இது தூண்டல் நோக்குநிலை என்று நோக்குநிலையைப் பாருங்கள் எனவே நான் இதை எல்லாம் செய்தால் இது உண்மையில் இணைக்கப்பட்டுள்ளது நான் சரியாகப் பார்க்க முடியும் இதேபோல் இதை நான் மற்ற முதன்மை ஒன்றில் பார்க்கிறேன் என்றால் இதனுடன் இணைந்த மற்ற முதன்மை இதுவாகும் இதேபோல் நான் இதை மூன்றாவது முதன்மை என்று பார்க்கிறேன் என்றால் இது மூன்றாவது முதன்மை ஆகும் எனவே பொதுவாக பல புத்தகங்களில் நோக்குநிலை அவை முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை போன்றவற்றில் நோக்குநிலையைக் காட்டுகின்றன எனவே இப்போது நான் மீண்டும் ஒன்றை A என்றும் ஒன்று B என்றும் ஒன்றை C என்றும் குறிப்பிடலாம் ஆகவே இது எதுவாக இருந்தாலும் இதை நான் ஒரு பொருட்டல்ல என்று அழைப்பேன் ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் உருமாற்ற விகிதம் எப்போதும் இருக்கும் கட்ட மின்னழுத்தங்கள் மற்றும் கட்ட நீரோட்டங்களுக்கு இடையில் பொதுவாக நீங்கள் மாற்ற விகிதத்தைப் பெறுவதற்கு வரி மின்னழுத்தங்களை ஒருபோதும் கருத்தில் கொள்ள மாட்டீர்கள் நான் சொல்வது என்னவென்றால் நான் உண்மையில் எழுதுகிறேன் என்றால் மூன்று கட்ட மாற்றத்திற்காக உங்களுக்குத் தெரியும் இது ஒரு மூன்று கட்ட மின்மாற்றி என்று குறிப்பிட்டுள்ளேன் இது ஐக் கொண்டுள்ளது உங்களுக்கு வி சரி என்று தெரியும் ஆனால் இது நட்சத்திர டெல்டாவில் இணைக்கப்பட்டுள்ளது இது என்று சொல்லலாம் என்ன கொடுத்தது சரி எனவே மின்னழுத்தங்கள் 400 என வழங்கப்படுவது நட்சத்திரத்தில் உள்ள வரி மின்னழுத்தமாகும் இதேபோல் 4000 என்பது டெல்டாவில் உள்ள மின்னழுத்த வரி எனவே நான் கட்ட மின்னழுத்தம் என்ன என்பதைப் பார்க்க முயற்சித்தால் கட்ட மின்னழுத்தம் ஆக இருக்கும் இந்த விஷயத்தில் கட்ட மின்னழுத்தம் 4000 V ஆக இருக்கும் எனவே இந்த மின்மாற்றிக்கான உருமாற்ற விகிதத்தை நான் கணக்கிட முயற்சித்தால் நான் உண்மையில் V இன் இரண்டாம் நிலை அல்லது அதற்கு நேர்மாறாக வகுக்கப்பட்டுள்ள முதன்மை கட்டத்தின் V கட்டத்தை எடுக்க வேண்டும் V இன் இரண்டாம் நிலை V இன் முதன்மை பகுதியால் வகுக்கப்படுகிறது எனவே இதை நான் ஆக எடுக்க வேண்டும் 4000 வரி மின்னழுத்தங்களின் அடிப்படையில் நான் மின்னழுத்தங்களை எழுதினாலும் உருமாற்ற விகிதத்தை நான் கணக்கிடும்போது ஒரு கட்டத்திற்கு நான் எடுக்காவிட்டால் நான் எப்போதும் ஒரு கட்டத்திற்கு எடுப்பேன் இது மின்னோட்டத்தில் இணைக்கப்படவில்லை எனவே பொதுவாக ஒரு கட்ட மின்னழுத்த விகிதங்களை நாங்கள் பொதுவாகப் பார்க்கிறோம் விவரக்குறிப்புகள் எப்போதுமே இருக்கும் அல்லது கணினியில் பெயர்ப்பலகை விவரங்கள் எப்போதுமே வரி மின்னழுத்தங்கள் மற்றும் வரி நீரோட்டங்கள் மற்றும் மூன்று கட்ட கே ஏ மதிப்பீட்டைக் கொடுக்கும் என்றாலும் வரி மின்னழுத்தங்களை நாங்கள் ஒருபோதும் பார்ப்பதில்லை இது ஒற்றை கட்ட kVA மதிப்பீட்டைப் பற்றி பேசாது எனவே இறுதியில் மூன்று கட்ட மின்மாற்றிக்கு சமமான சுற்றுகளை நாம் வரையும்போது முழு விஷயத்தையும் ஒற்றை கட்ட சமமாக மாற்ற நாங்கள் எப்போதும் விரும்புகிறோம் ஒற்றை கட்ட சமமானதைப் பார்க்கிறோம் பின்னர் சமமான சுற்றுவட்டத்தை தெளிவாக வரைய முயற்சிப்போம் ஒற்றை கட்ட கட்டமைப்பு எனவே உங்களுக்கு 400 வி நட்சத்திர இணைக்கப்பட்ட முதன்மை வழங்கப்பட்டாலும் அந்த மின்னழுத்தத்தை ஆகக் கருத விரும்புகிறீர்கள் மேலும் ஒரு கட்ட மின்மறுப்பு சில Z ஆக வழங்கப்பட்டால் நீங்கள் எப்போதும் அதுதான் அந்த மின்னோட்டம் எனவே நீங்கள் எப்போதும் எல்லாவற்றையும் ஒரு கட்ட அளவுகளாக மாற்றி சமமான சுற்று வரைவீர்கள் எனவே உங்களுக்கு டெல்டாவில் இரண்டாம் நிலை முறுக்கு வழங்கப்பட்டாலும் நீங்கள் மீண்டும் எல்லாவற்றையும் ஒரு கட்ட அளவிற்கு மாற்ற விரும்புகிறீர்கள் அதுதான் மின்மாற்றியின் ஒட்டுமொத்த சமமான சுற்று மற்றும் நீங்கள் டெல்டாவை ஒரு கட்டத்திற்கு மாற்றும்போது அதை நட்சத்திரமாக மாற்றுவது எளிதானது பின்னர் ஒரு கட்டத்தில் அதைச் செய்வது எளிதானது எனவே மூன்று கட்ட மின்மாற்றி எங்காவது ஒருவித டெல்டா உள்ளமைவில் எங்காவது கொடுக்கப்படும்போது மின்மாற்றியின் ஒவ்வொரு கட்டத்திற்கும் சமமான சுற்றுக்குள் செல்வதற்கு முன்பு நீங்கள் சில நட்சத்திர டெல்டா உருமாற்றம் செய்ய விரும்பலாம் சரி எனவே மூன்று கட்ட மின்மாற்றிகளுக்கு இவ்வளவு எனவே நான் மின்மாற்றியில் நான்கு வகையான இணைப்புகளை வைத்திருக்க முடியும் நான் நட்சத்திர டெல்டா அல்லது டெல்டா நட்சத்திரம் அல்லது டெல்டா டெல்டா அல்லது நட்சத்திர நட்சத்திரத்தைப் பெற முடியும் எனவே இவை பொதுவாக மூன்று கட்ட மின்மாற்றி இணைப்பில் நாம் வைத்திருக்கக்கூடிய நான்கு உள்ளமைவுகள் மற்றும் முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை ஆகியவற்றைக் கொண்டிருப்பதன் மூலம் மட்டுமே இதைக் காட்டுகிறேன் சில நேரங்களில் மின்மாற்றியில் இன்னும் ஒரு முறுக்கு இருக்கக்கூடும் இது யாரும் மூன்றாம் நிலை மூன்றாம் நிலை முறுக்கு மூன்றாவது முறுக்கு ஆகும் சில நேரங்களில் நீங்கள் குறிப்பாக மின் நிலைய மின்மாற்றிகளில் ஒரு மின்மாற்றியில் இருக்கலாம் முக்கியமாக மின் நிலைய உதவிகளை வழங்குவதற்காக மூன்றாம் நிலை முறுக்கு உள்ளது உதாரணமாக ஒரு மின் நிலையத்தில் உங்களிடம் சில பாதுகாப்பு அமைப்புகள் இருக்கலாம் உங்களிடம் தண்ணீர் பம்பிங் செய்யும் மோட்டார் நீர் இருக்கலாம் இது தண்ணீரை கொதிகலனில் செலுத்துகிறது நீங்கள் நிலக்கரி கையாளுதல் ஆலை வைத்திருக்கலாம் அவை நிலக்கரியைத் தூண்டுவதில் கன்வேயர் பெல்ட் வழியாக நிலக்கரியைக் கொண்டு செல்வதில் பல டிரைவ்களைக் கொண்டிருக்கலாம் அவை அனைத்தும் உற்சாகப்படுத்தப்பட வேண்டும் அவை அனைத்திற்கும் சக்தி தேவை இதனால் சக்தி உங்கள் ஜெனரேட்டர் அல்லது பவர் டிரான்ஸ்பார்மரின் மூன்றாம் முறுக்கு இருந்து வாருங்கள் எனவே சில நேரங்களில் நாம் மூன்றாவது முறுக்கு வைத்திருப்போம் இது ஒரு மின்மாற்றியில் மூன்றாம் நிலை முறுக்கு என அழைக்கப்படுகிறது இது பல மின் நிலைய உதவியாளர்களுக்கு சக்தியை வழங்க முடியும் என்பதை உறுதிப்படுத்துகிறது எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் இது ஒரு ஒற்றை நிலை மின்மாற்றி என்றால் நான் காட்ட வேண்டும் இது போன்ற ஒரு மையத்தை நான் கொண்டிருக்கலாம் ஒன்று இரண்டாம் நிலை மற்றொன்று மூன்றாம் நிலை இது மூன்று முறுக்கு மின்மாற்றி போன்றது எனவே நான் முதன்மை இரண்டாம் நிலை மற்றும் மூன்றாம் நிலை ஆகியவற்றைக் கொண்டிருக்கிறேன் மின் நிலையத்தில் துணைப்பொருட்களை வழங்குவதில் மூன்றாம் நிலை உதவக்கூடும் சில நேரங்களில் கணினியில் உங்கள் சில மின்வழங்கல்களைப் பார்த்தால் SMPS சுவிட்ச் ரிமோட் பவர் சப்ளை பல செகண்டரிகளுடன் சிறிய மினியேட்டரைஸ் டிரான்ஸ்பார்மரைக் கொண்டிருக்கலாம் இது இரண்டு வினாடிகள் அல்ல இது இரண்டு வினாடிகளுக்கு மேல் இருக்கலாம் உங்கள் கணினியில் உள்ள சில ஐ க்களுக்கு 5 வி தேவைப்படலாம் உங்கள் கணினியில் உள்ள சில ஐ க்களுக்கு 3 3 வி தேவைப்படலாம் சில அனலாக் எலக்ட்ரானிக் சுற்றுகளுக்கு 15 மற்றும் 15 தேவைப்படலாம் எனவே இந்த இரண்டாம் நிலை அல்லது இந்த பல வினாடிகள் 5 V 3 3 V 15 வோல்ட் 15 வோல்ட் மற்றும் பலவற்றை உங்களுக்குத் தெரியப்படுத்தக்கூடும் எனவே எனக்கு பல வினாடிகள் இருக்கலாம் மேலும் இந்த பல வினாடிகள் அனைத்தும் ஒருவருக்கொருவர் தனிமைப்படுத்தப்படும் அவர்களுக்கு பொதுவான மைதானம் இல்லை உங்கள் மடிக்கணினியில் அல்லது உங்கள் கணினி அமைப்பில் வெவ்வேறு கூறுகளுக்கு வெவ்வேறு மின்வழங்கல்களை வழங்க மின்மாற்றியைப் பயன்படுத்தும்போது நாம் காணும் ஒரு முக்கிய நன்மை இது எனவே நாம் நட்சத்திர டெல்டாவைப் பார்க்கிறோமானால் நாம் 1 ஐக் கொண்டிருந்தாலும் கூட 1 உருமாற்ற விகிதம் டெல்டாவின் கட்ட மின்னழுத்தத்தைப் பொறுத்து நட்சத்திரத்தின் கட்ட மின்னழுத்தமாகும் முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை திருப்பங்களின் எண்ணிக்கையாக 1 ஐ 1 ஆகக் கொண்டிருக்கிறோம் இன்னும் நாம் இங்கு வருவது என்னவென்றால் இது அநேகமாக 400 வி என்று சொன்னால் அது 1 ஆக இருந்தால் 1 ஆக இருந்தால் நான் 400 ஐ இரண்டாம் நிலை பெற்றிருக்க வேண்டும் ஆனால் நான் கட்டம் மாற்றத்திற்கான கட்டத்தைப் பார்க்கிறேன் எனவே டெல்டா பக்கத்தில் வரி மின்னழுத்தமாக தோன்றும் எனவே நான் 400 வி இதுதான் நான் பெறப் போகிறேன் எனவே இது உண்மையில் நான் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் தானாகவே கீழே இறங்கப் போகிறது நட்சத்திர டெல்டா உள்ளமைவு பொதுவாக நட்சத்திர பக்கத்துடன் ஒப்பிடும்போது டெல்டா பக்கத்தில் உள்ள மின்னழுத்தத்தை கீழே இறக்குகிறது இது 1 1 உருமாற்ற விகிதமாக இருந்தாலும் அது கட்டம் முதல் கட்ட உருமாற்ற விகிதம் என்பதால் டெல்டாவாக இருப்பதைப் பார்க்கிறோம் மாறாக அது வரி மின்னழுத்தம் மற்றும் கட்ட மின்னழுத்தங்களை ஒருவருக்கொருவர் சமமாகக் கொண்டுள்ளது எனவே நீங்கள் இதை ஒரு படி கீழ் உள்ளமைவாகக் கொண்டிருக்கப் போகிறீர்கள் அதேசமயம் இது ஒரு தானியங்கி படிநிலை கட்டமைப்பாக இருக்கும் எனவே வரி மின்னழுத்தமாக நான் பெறுவது முதன்மை பக்கத்தில் வரி மின்னழுத்தமாக நான் பெறப்போகிறதை ஒப்பிடும்போது மிக அதிகமாக இருக்கும் உருமாற்ற விகிதம் 1 1 ஆக இருந்தாலும் சரி ஸ்டார் டெல்டா மற்றும் டெல்டா நட்சத்திரத்தைப் பற்றி நாம் குறிப்பிட வேண்டிய மற்றொரு முக்கிய விஷயம் என்னவென்றால் நட்சத்திரத்தைப் பொருத்தவரை இது என்னிடம் உள்ளது என்று சொன்னால் இது வி மற்றும் இது வி சி இது போன்ற மூன்று கட்ட மின்னழுத்தங்கள் என்னிடம் உள்ளன என்று சொல்லலாம் சரி நான் வரியிலிருந்து வரி மின்னழுத்தத்தைப் பார்க்க விரும்பினால் நான் மறுபுறம் C ஐ எடுத்துக் கொண்டால் இது கழித்தல் VC ஆக மாறுகிறது எனவே இது VAC ஆக இருக்கும் எனவே வரி மின்னழுத்தங்கள் 300 கட்ட மின்னழுத்தங்களிலிருந்து மாற்றப்படுகின்றன எனவே கட்ட மின்னழுத்தங்களுக்கும் வரி மின்னழுத்தங்களுக்கும் இடையில் 300 கட்ட மாற்றத்தை நாம் கொண்டிருக்கப்போகிறோம் ஆனால் நான் உண்மையில் பயன்படுத்துவது ஒரு வரி மின்னழுத்தமாகும் ஏனென்றால் நீங்கள் ஒரு மின்மாற்றியிலிருந்து பொதுவாக மூன்று முனையங்களை மட்டுமே கொண்டு வருகிறோம் ஏனெனில் அது நட்சத்திர இணைக்கப்பட்டதா அல்லது டெல்டா இணைக்கப்பட்டதா என்பது முக்கியமல்ல பெரும்பாலான நேரங்களில் மூன்று முனையங்கள் மட்டுமே வெளிவருகின்றன இந்த மூன்று டெர்மினல்கள் உங்கள் மின்சார விநியோகத்திலிருந்து வெளிவரும் மூன்று டெர்மினல்களுடன் உண்மையில் இணைக்கப் போகின்றன மூன்று கட்ட மின்சாரம் எனவே நீங்கள் பயன்படுத்துவது வரி மின்னழுத்தத்திற்கு வரி என்பது போல் தெரிகிறது ஆனால் முதன்மை முறுக்கு மற்றும் இரண்டாம் நிலை முறுக்கு இடையே என்ன நடக்கிறது என்பது கட்டம் மாற்றுவதற்கான கட்டமாகும் எனவே இங்கே வரி வரி மின்னழுத்தமாக நான் பயன்படுத்துவது டெல்டாவைப் பொருத்தவரை மாற்றப்பட்ட கட்ட மின்னழுத்தமாக மாற்றப்படுகிறது நான் நட்சத்திரமாக முதன்மையாக இருந்தால் நான் பயன்படுத்துவது வரி மின்னழுத்தத்திற்கு வரி மற்றும் டெல்டா பக்கத்தில் இறுதியாக வரி மின்னழுத்தத்திற்கு வரி என நான் பார்ப்பது கட்ட மின்னழுத்தத்திற்கு ஒத்ததாக இருக்கும் எனவே மின்னழுத்தம் படி கீழ் மட்டுமல்ல அசல் வரி மின்னழுத்தத்திலிருந்து 30 டிகிரி வரை மாற்றப்படுகிறது எனவே நட்சத்திர டெல்டா அல்லது டெல்டா நட்சத்திர உள்ளமைவுகள் எப்போதுமே ஒரு பக்கத்திற்கும் மற்றொன்றுக்கும் இடையில் 300 கட்ட மாற்றத்தை எனக்குத் தரும் நான் எந்த வகையான வரி மின்னழுத்தங்களைப் பார்க்கிறேன் என்பதைப் பொறுத்து 300 முன்னணி அல்லது 300 பின்னடைவு என்று சொல்ல முடியும் எடுத்துக்காட்டாக VAC எனக்கு 300 லேக் கொடுக்கும் VA க்கு திரும்பி வாருங்கள் அதேசமயம் நான் VAB ஐப் பார்த்தால் இது VAB VAB நான் இங்கே எங்காவது வரைய வேண்டும் இதுதான் VAB அதேசமயம் VAB க்கு 300 முன்னணி இருக்கும் எனவே நான் பொதுவாக நட்சத்திர டெல்டா அல்லது டெல்டா நட்சத்திர உள்ளமைவு இருக்கும் போதெல்லாம் முதன்மை வரி மின்னழுத்தத்திற்கும் இரண்டாம் நிலை வரி மின்னழுத்தத்திற்கும் இடையில் 300 கட்ட மாற்றம் வரும் என்று சொல்ல முடியும் 1 1 உருமாற்ற விகிதத்திற்கு கூட எனக்கு ஒரு நட்சத்திர டெல்டா உள்ளமைவு இருந்தால் வரி மின்னழுத்தங்கள் காரணி மூலம் விலகப்படுவதை நான் காணப்போகிறேன் அதேசமயம் டெல்டா நட்சத்திர கட்டமைப்பில் வரி மின்னழுத்தங்களுக்கான வரி முடுக்கிவிடப்படுகிறது எனவே இந்த இரண்டு உள்ளமைவுகளுக்கும் முழு முக்கியத்துவம் உள்ளது என்று நான் சொல்ல முடியும் பின்னர் நான் அவற்றை வெவ்வேறு பயன்பாடுகளில் பயன்படுத்துகிறேன் எடுத்துக்காட்டாக என்னிடம் ஒரு திருத்தி உள்ளது என்று சொன்னால் ஒரு தொகுதி வி பியின் உதவியுடன் நான் ஒரு திருத்தியைக் காட்டப் போகிறேன் இது எனது திருத்தி நான் மூன்று கட்ட மின்னழுத்தத்தைப் பயன்படுத்துகிறேன் நான் இங்கு வருவது டி எனவே நான் உண்மையில் ஒரு திருத்தி வெளியீட்டைப் பார்க்கும்போது எனக்கு ஒரு கட்டம் பி கட்டம் மற்றும் சி கட்டம் முற்றிலும் சரி செய்யப்பட்டிருக்கலாம் எனவே இது ஒரு அரை அலை திருத்தியாக இருந்தால் இது போன்ற சில மின்னழுத்தங்களை மட்டுமே நான் பெறலாம் சரி இது உண்மையில் ஒன்றுடன் ஒன்று இருக்க வேண்டும் ஏனெனில் இது 1200 மட்டுமே ஒருவருக்கொருவர் மாற்றப்படுகிறது எனவே நான் இது போன்ற ஒரு மின்னழுத்தம் இது போன்ற மின்னழுத்தம் மற்றும் இது போன்ற மின்னழுத்தத்தை கொண்டிருக்கப்போகிறேன் இது அரை அலை திருத்தப்பட்டது ஆனால் இது முழு அலை திருத்தப்பட்டது நான் இதை மீண்டும் ஒரு மின்னழுத்த வலதுபுறத்தில் வரைய வேண்டும் எனவே இந்த உரிமை போன்ற சில மின்னழுத்தங்களை நான் பெறப்போகிறேன் எனவே எனக்கு முழு அலை திருத்தப்பட்ட மின்னழுத்தமும் அரை அலை திருத்தப்பட்ட மின்னழுத்தமும் மூன்று கட்டங்களுடன் சாத்தியமாகும் ஆனால் நான் இன்னும் 300 கட்ட மாற்றத்துடன் இன்னும் மூன்று கட்ட திருத்திகளை வைத்திருந்தால் இது நட்சத்திரத்தால் உணவளிக்கப்படலாம் இது டெல்டாவால் வழங்கப்படுகிறது முதன்மையானது ஒரே மாதிரியாக இருக்கலாம் முதன்மை நட்சத்திரத்தில் இருக்கலாம் அல்லது டெல்டா தேவையில்லை ஆனால் இரண்டாம் பக்கத்தில் நான் அவற்றில் ஒன்று நட்சத்திரமாக இருக்க வேண்டும் இரண்டாவது டெல்டாவாக இருக்க வேண்டும் பின்னர் அவர்களுக்கு 300 கட்ட மாற்றம் இருக்கும் எனவே அடுத்த மின்மாற்றிக்கு இந்த அலை வடிவம் இது என்று நான் சொன்னால் அது உண்மையில் 300 மாற்றப்படும் நான் உண்மையில் இரண்டு திருத்திகள் அடுக்கை வைத்திருந்தால் தொடரில் இணைக்கப்படலாம் அல்லது எதுவாக இருந்தாலும் ஒரு திருத்தியில் ஒரு நட்சத்திர முறுக்கு மூலம் உணவளிக்கப்படுகிறது மற்றொன்று டெல்டா முறுக்கு மூலம் உணவளிக்கப்படுகிறது நான் உங்களிடம் கற்பனை செய்யக் கேட்கிறேன் முதன்மை ஒரு நட்சத்திரம் இரண்டாம் நிலை எனக்கு ஒரு நட்சத்திரம் மற்றும் ஒரு டெல்டா உள்ளது எனவே நான் இந்த டெல்டாவை இங்கே இணைக்கிறேன் இந்த நட்சத்திரத்தை இங்கே இணைக்கிறேன் எனவே என்ன நடக்கும் அவர்கள் ஒருவருக்கொருவர் 300 மாற்றப்பட்ட மின்னழுத்தங்களைக் கொண்டிருப்பார்கள் நிச்சயமாக நான் திருப்பத்தின் விகிதத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும் திருப்பத்தின் விகிதத்தை நான் கவனிக்கவில்லை என்றால் ஒரு மின்னழுத்தம் மற்ற மின்னழுத்தமாக இருக்கும் அது சரியல்ல நான் வெவ்வேறு மின்னழுத்தங்களைக் கொண்டிருக்க விரும்பவில்லை ஒரே மின்னழுத்தங்களைக் கொண்டிருக்க விரும்புகிறேன் ஆனால் அவை 300 ஒருவருக்கொருவர் மாற்றப்படுகின்றன எனவே இதன் பொருள் நான் உண்மையில் ஒரு அலை வடிவத்தைக் கொண்டிருக்கப் போகிறேன் இது மிகவும் குறைவான மாறுபாடுகளைக் கொண்டிருக்கும் எனவே முதலில் என் அலை வடிவம் இப்படி இருக்கலாம் இப்போது என்ன நடக்கும் என்பது இருவருக்கும் இடையில் உள்ளது இது போன்ற சைனசாய்டுகளின் மற்றொரு பகுதியை நான் பெறுவேன் எனவே ஒட்டுமொத்த மின்னழுத்தம் மிகக் குறைந்த மாறுபாட்டைக் கொண்டிருப்பதைப் போல இருக்கும் நான் இரண்டு அலை வடிவங்களைச் சேர்த்துக் கொண்டிருக்கிறேன் ஏனெனில் அவை மாற்றியமைக்கப்படுகின்றன என்பதில் சந்தேகம் இல்லை ஆனால் அவை கட்டம் ஒருவருக்கொருவர் 300 ஆல் மாற்றப்படுகின்றன எனவே டெல்டா நட்சத்திரம் மற்றும் நட்சத்திர டெல்டா மின்மாற்றிகள் உள்ளன இது போன்ற ஏராளமான பயன்பாடுகள் 300 கட்ட மாற்றத்தை இயல்பாக அறிமுகப்படுத்துகின்றன இது உண்மையில் டி மின்னழுத்தத்தின் மாறுபாடுகளை குறைக்கிறது உண்மையில் இரண்டு கட்ட மாற்றப்பட்ட அலை வடிவங்களை ஒருவருக்கொருவர் 300 தொலைவில் இருந்து பெறுகிறது எனவே டெல்டா டெல்டா மற்றும் நட்சத்திர நட்சத்திரத்தின் அசல் உள்ளமைவுக்குச் சென்றால் இந்த இரண்டுமே படிப்படியாக இருக்காது அல்லது இயல்பாகவே விலகியிருக்காது ஏனென்றால் நீங்கள் முதன்மை பக்கத்திலிருந்து இரண்டாம் பக்கத்திற்கு விண்ணப்பிக்கும் மின்னழுத்தத்தை அவை சரியாக மொழிபெயர்க்கும் எனவே இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் எந்த கட்ட மாற்றமும் உங்களுக்குத் தெரியாது நான் வரி மின்னழுத்தங்களையும் கட்ட மின்னழுத்தங்களையும் பார்த்தால் அவை உங்களுக்குத் தெரிந்திருக்கும் எந்தவொரு பிரச்சினையும் இல்லை கட்ட மாற்றமும் இல்லை படிப்படியாகவோ அல்லது பதவி விலகவோ இல்லை இரண்டும் இந்த விஷயத்தில் உண்மைதான் டெல்டா டெல்டா உள்ளமைவில் பொதுவாக பெரிய நன்மை நான் வெவ்வேறு உள்ளமைவுகளை ஒப்பிட முயற்சிக்கிறேன் அவ்வளவுதான் நான் செய்ய முயற்சிக்கிறேன் டெல்டா மற்றும் டெல்டா உள்ளமைவு எங்களிடம் உள்ள ஒரு பெரிய நன்மை என்னவென்றால் ஒற்றை கட்ட மின்மாற்றிகளில் ஒன்று வெளியேறினால் நாம் உண்மையில் முடியும் மின்மாற்றி ஒன்று தோல்வியுற்றால் அதை இன்னும் திறந்த டெல்டா அல்லது வி உள்ளமைவாக இயக்க முடியும் நான் சொல்வது என்னவென்றால் டெல்டாவில் இது போன்ற மூன்று கட்ட மின்மாற்றி இங்கே உள்ளது ஒருவேளை இது எனது முதன்மை மற்றும் இது எனது இரண்டாம் நிலை சரியானது மற்றும் இந்த உள்ளமைவுகளில் ஒன்றைச் சொல்வோம் சில காரணங்களால் இது வெளியேறிவிட்டது ஒரு கட்டம் மின்மாற்றி சில தவறுகளைக் கொண்டிருந்திருக்கலாம் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் நான் என்ன செய்ய முடியும் அதே ஏபிசியை இங்கே பயன்படுத்தலாம் நான் இங்கே ஏபிசியை மன்னிக்க முடியும் மேலும் இந்த குறிப்பிட்ட முறுக்குகளை என்னால் அகற்ற முடியும் எனவே இந்த முறுக்கு நீக்க முடியும் இதேபோல் நான் இங்கே சுமைகளை இணைக்க முடியும் இந்த முறுக்கு என்னால் முற்றிலுமாக அகற்ற முடியும் இதேபோல் இந்த முறுக்கு முழுவதையும் என்னால் அகற்ற முடியும் மேலும் சுமைகளை நட்சத்திரத்திலோ அல்லது டெல்டாவிலோ இணைக்க முடியும் இவை முன் சுமைகள் தயவுசெய்து நான் காட்டிய நட்சத்திர இணைக்கப்பட்ட சுமை மற்றும் ஒரு கட்டத்திற்கு ZL என்பது மின்மறுப்பு என்பதை நினைவில் கொள்க ஆகவே நான் முறுக்குகளில் ஒன்றை ஒளிரச் செய்யும் போது மின்மாற்றி கே ஏ மதிப்பீட்டை ஒரு நல்ல அளவு வழங்க முடியும் இது இரண்டுக்கு அருகில் இருக்க வேண்டும் KVA இன் அசல் மதிப்பில் மூன்றில் இரண்டு பங்கு ஆனால் அது சரியாக மூன்றில் ஒரு பங்காக இருக்காது ஏனெனில் அதை விட சற்றே குறைவாக இருக்கும் ஏனென்றால் முதலில் நீங்கள் பார்த்துக் கொண்டிருந்தது என்னவென்றால் அந்த இருவருக்கும் இடையிலான கட்ட மின்னழுத்தம் மற்றும் கட்ட மின்னோட்டம் என்னவென்றால் வரவிருக்கும் இடப்பெயர்வு எதுவாக இருந்தாலும் சக்தி காரணி கோணமாக α அல்லது இப்போது இது வரி மின்னழுத்தமாக இருந்தாலும் இது உண்மையில் எந்த மின்னோட்டத்திற்கும் பங்களிக்கவில்லை என்பதை நினைவில் கொள்க இது இல்லாததால் தற்போதைய பாய்ச்சல் என்ன என்பது இந்த மின்னோட்டம் மட்டுமே மேலும் இது முக்கியமாக தற்போதைய மின்னோட்டமாக தன்னை வெளிப்படுத்துகிறது எனவே என்னிடம் இருப்பது வரி மின்னழுத்தம் மற்றும் கட்ட மின்னோட்டம் அல்லது கட்ட மின்னழுத்தம் மற்றும் வரி மின்னோட்டம் இங்கே டெல்டா மற்றும் நட்சத்திரம் என்றால் நான் சொல்ல முடியும் எனவே நான் கட்ட மின்னழுத்தம் மற்றும் வரி மின்னோட்டத்தைக் கொண்டிருக்கப் போகிறேன் இது எனக்கு 2 வாட் மீட்டர் முறையைப் போல 30 Φ அல்லது 30 - Φ ஒரு கட்ட மாற்றத்தைக் கொடுக்கும் 2 வாட் மீட்டர் முறையைப் பொறுத்தவரை நாங்கள் என்ன செய்தோம் அது மிகவும் ஒத்ததாக இருக்கும் அதற்கு இந்த திறந்த டெல்டா இணைப்பில் சக்தி காரணி கோணம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது திறந்த டெல்டா இணைப்பு குறித்து நான் விரிவாகப் பேசத் திட்டமிடவில்லை நீங்கள் புரிந்து கொள்ள விரும்புவது எல்லாம் டெல்டா டெல்டா உள்ளமைவாக இருந்தாலும் எந்த கட்ட மாற்றமும் இல்லை என்றாலும் அது படிப்படியாகவோ அல்லது கீழே இறங்கவோ இல்லை டெல்டா டெல்டா உள்ளமைவின் ஒரு ஒற்றை நன்மை என்னவென்றால் டிரான்ஸ்ஃபார்மர்களில் ஒருவர் வெளியேறினாலும் கூட நான் அதை குறைந்த கே ஏ மதிப்பீட்டில் இயக்க முடியும் ஏனெனில் இது மூன்று கட்ட மின்மாற்றியாக செயல்பட முடியும் டிரான்ஸ்ஃபார்மர்களில் ஒன்று திறக்கப்பட்டிருந்தாலும் உங்களுக்குத் தெரியும் எனவே இந்த திறந்த டெல்டா அல்லது வி இணைப்பை நாங்கள் அழைக்கிறோம் ஏனெனில் இது ஒரு வி போன்றது எனவே இதை வி இணைப்பு அல்லது திறந்த டெல்டா இணைப்பு என்று அழைக்கிறோம் எனவே இது அசல் மூன்று கட்டத்துடன் ஒப்பிடும்போது குறைக்கப்பட்ட கே ஏ மதிப்பீட்டில் வேலை செய்ய முடியும் கடைசியாக நாம் இன்னும் விவாதிக்கப்படாதது நட்சத்திர நட்சத்திர வழக்கு நட்சத்திர நட்சத்திரத்தைப் பொருத்தவரை இது ஒரு படிப்படியாக இல்லை அல்லது கீழே இறங்குவதில்லை எந்த கட்ட மாற்றமும் இல்லை ஆனால் நான் நடுநிலையை தரையிறக்காவிட்டால் எங்கும் பயன்படுத்தப்படும் அரிதான உள்ளமைவுகளில் இதுவும் ஒன்றாகும் நடுநிலை அடிப்படையில் இல்லை என்றால் அது உண்மையில் பிரபலமான உள்ளமைவு அல்ல ஏன் நடுநிலை அடித்தளமின்றி ஸ்டார் ஸ்டார் உள்ளமைவை ஏன் மிகவும் எளிதாகப் பயன்படுத்த முடியாது என்று பார்ப்போம் இதில் என்ன பிரச்சினை ஆகவே நான் முதன்மையாக முதன்மையாகப் பார்க்கும் ஒரு நட்சத்திர நட்சத்திர மின்மாற்றி என்று சொல்லட்டும் என்றால் இரண்டாம் நிலை திறந்திருக்கும் என்று சொல்லலாம் இது திறந்த சுற்று என்பதால் நான் இப்போது அதைப் பார்க்கவில்லை எனவே இந்த குறிப்பிட்ட மின்மாற்றியின் சுமை நிலையில் எந்த சுமை நிலையையும் நான் பார்க்கவில்லை இது நிச்சயமாக காந்தமாக்கும் மின்னோட்டத்தை ஈர்க்கும் இந்த கட்டங்கள் ஒவ்வொன்றும் காந்தமாக்கும் மின்னோட்டத்தை வரையப் போகின்றன எனவே இதை Imb என அழைக்கலாம் ஏனெனில் இமா Imc இருக்கலாம் எனவே இவை மூன்று கட்ட காந்தமாக்கும் நீரோட்டங்கள் ஆகும் இது திறந்த சுற்று நிலை எனவே நான் சுமை பற்றி கூட பேசவில்லை சுமை மின்னோட்டம் இல்லை மின்மாற்றியின் மையமாக இருக்கும் இரும்பின் சொத்து காரணமாக காந்தமாக்கும் நீரோட்டங்கள் சைனூசாய்டல் அல்ல என்பதை நாங்கள் கண்டோம் அவை சைனூசாய்டல் அல்லாதவை ஏனெனில் கருப்பை நீக்கம் உள்ளது செறிவு உள்ளது எனவே நான் நிச்சயமாக சைனூசாய்டல் அல்லாத நீரோட்டங்களைக் கொண்டிருக்கப் போகிறேன் எனவே முதலில் காந்தமாக்கும் நீரோட்டங்கள் சைனூசாய்டல் அல்லாதவை என்ற உண்மையை நாம் அங்கீகரிக்க வேண்டும் என்று கூறுகிறேன் அவை சைனூசாய்டல் அல்லாதவையாக இருந்தால் பொதுவாக நாம் சைனூசாய்டல் அல்லாத கால அலைவடிவத்தை விரிவுபடுத்துகிறோம் ஃபோரியர் விரிவாக்கம் என்று அழைக்கப்படுகிறது எனவே ஃபோரியர் விரிவாக்கம் கணித ரீதியாக ஒரு சைனூசாய்டல் அல்லாத வரிசை கால அலைவடிவத்தை 50 ஹெர்ட்ஸுக்கு ஒத்த சில அடிப்படைகளாக சிதைக்க அனுமதிக்கும் இந்த விஷயத்தில் பின்னர் 2 மடங்கு அடிப்படை 3 மடங்கு அடிப்படை 4 மடங்கு அடிப்படை மற்றும் பல எனவே உங்களிடம் பல ஹார்மோனிக் கூறுகள் இருக்கும் இரண்டாவது ஹார்மோனிக் மூன்றாவது ஹார்மோனிக் நான்காவது ஹார்மோனிக் ஐந்தாவது ஹார்மோனிக் மற்றும் பலவற்றை ஹார்மோனிக் கூறுகள் என்று அழைக்கிறோம் எனவே இந்த சைனூசாய்டல் அல்லாத காந்தமாக்கும் அலைவடிவம் 50 ஹெர்ட்ஸ் 100 ஹெர்ட்ஸ் 150 ஹெர்ட்ஸ் மற்றும் பலவற்றாக சிதைக்கப் போகிறது மேலும் ஹார்மோனிக் அதிகரிக்கும் போது எண்ணிக்கை அதிகரிக்கிறது அதாவது நீங்கள் 5 7 9 ஆம் தேதிகளுக்குச் செல்ல வேண்டுமானால் அவை அனைத்தும் உங்கள் அடிப்படை எதுவாக இருந்தாலும் சிறியதாகவும் சிறியதாகவும் இருக்கும் ஏனென்றால் உங்கள் முதன்மை விஷயம் நீங்கள் உருவாக்கிய அலை வடிவம் 50 ஹெர்ட்ஸுடன் ஒத்திருக்கிறது எனவே நீங்கள் உயர்ந்த மற்றும் உயர் வரிசை ஹார்மோனிக்ஸ் செல்லும்போது பொதுவாக அது குறையும் அல்லது விகிதாசாரமாகக் குறையும் எனவே நான் இந்த அலைவடிவத்தைப் போலவே இருந்தால் அது நிச்சயமாக 50 ஹெர்ட்ஸாக ஆதிக்கம் செலுத்தும் கூறுகளைக் கொண்டிருக்கும் அதற்கு அடுத்ததாக அது 100 ஹெர்ட்ஸாக இருந்திருக்க வேண்டும் ஆனால் 100 ஹெர்ட்ஸ் அடிப்படையில் டி க்கு ஒத்ததாக இருக்கிறது இது சராசரி அடிப்படையில் 0 ஆக இருக்கும் எந்தவொரு ஹார்மோனிக் டி யான 0 வது ஹார்மோனிக்கு மிகவும் ஒத்திருக்கிறது சராசரி மதிப்பு 0 ஆக இருந்தால் அல்லது அலைவடிவம் நேர அச்சுக்கு மேலேயும் நேர அச்சுக்கு கீழேயும் இருந்தால் அதே அரை அலை சமச்சீர் இருந்தால் நீங்கள் கூட அனைத்து ஹார்மோனிக்ஸ் இல்லாமல் இருக்கப் போகிறீர்கள் எனவே உங்களுக்கு நான்காவது ஹார்மோனிக் இரண்டாவது ஹார்மோனிக் இருக்காது ஆறாவது ஹார்மோனிக் எட்டாவது ஹார்மோனிக் அனைத்தும் அரை அலை சமச்சீரின் காரணமாக இல்லை மாற்று மின்னோட்ட அலைவடிவத்தில் சராசரி மதிப்பு 0 என்பதால் டி சி கூட இல்லை எனவே மிகக் குறைந்த வரிசை ஹார்மோனிக் என நம்மிடம் இருப்பது மூன்றாவது ஹார்மோனிக் ஆகும் எனவே மிகக் குறைந்த வரிசை ஹார்மோனிக் உண்மையில் மூன்றோடு ஒத்திருக்கிறது அதேசமயம் அடிப்படை மிகவும் அதிகமாக உள்ளது எனவே iam எழுத முயற்சித்தால் இதை நான் ஒரு சிறியதாக எழுத வேண்டும் ஏனெனில் உடனடி தற்போதைய அளவு நான் ia1 காஸ் அல்லது பாவம் ஒமேகா டி பிளஸ் ia3 காஸ் அல்லது பாவம் ஒமேகா டி ஆக இருக்கலாம் என்று சொல்ல வேண்டும் ஆனால் அது 3 ஒமேகா டி இது iam ஆக இருக்கும் ஐந்தாவது ஏழாவது ஒன்பதாவது பதினொன்றாம் மற்றும் பலவற்றை நான் புறக்கணித்து வருகிறேன் அவை அனைத்தையும் நான் புறக்கணிக்கிறேன் நான் அடிப்படை மற்றும் மூன்றாவது ஹார்மோனிக் மட்டுமே பார்க்கிறேன்

இதேபோல் நான் ibm ஐப் பார்த்தால் எனவே எழுதுகிறேன் iam இங்கே இது உண்மையில் உள்ளது இதேபோல் ibm இருக்கும் ஏனெனில் அது 3 கட்டமாகும் இதேபோல் இது இருக்கும் இதேபோல் icm இருக்கும் இப்போது நான் நட்சத்திர இணைக்கப்பட்ட அமைப்பைப் பார்க்கும்போது எனக்கு Iam Imb மற்றும் Imc உள்ளது மற்றும் நடுநிலை இணைக்கப்படவில்லை எனவே Iam Imb Imc 0 Ima Imb Imc ≠ 0 நான் ஒரு பாதையை வழங்க வேண்டும் மற்றும் மின்னோட்டத்திற்கு ஒரு பாதையை வழங்க வேண்டும் என்றால் நான் நன்றாக இருக்கிறேன் நான் நடுநிலையாக தரையில் இணைக்க வேண்டும் அல்லது நான் நடுநிலையாக இல்லாவிட்டால் மூன்றாவது ஹார்மோனிக் இருப்பதை அனுமதிக்க முடியாது நான் உண்மையில் என்னவென்று பார்த்தால் அதை இங்கே பார்க்கிறேன் நாம் அடிப்படையில் மின்னோட்டத்தின் ஊசலாட்டத்தை மூன்று மடங்கு அதிர்வெண்ணில் பார்க்கிறோம் கட்ட மாற்றங்கள் இருக்கும் கட்ட மாற்றங்கள் முதலில் அலைவடிவத்தில் பராமரிக்கப்படுவதைப் போலவே பராமரிக்கப்படும் அது எப்படி இருக்கும் நீங்கள் உண்மையில் ஃபோரியர் விரிவாக்கத்தில் சிதைக்க முயற்சித்தால் நீங்கள் பெறும் வழியில் உண்மையில் இந்த கூறுகள் அசல் எதுவாக இருக்கும் கட்ட மாற்றமானது N இன் காரணியுடன் பாதுகாக்கப்படும் எங்கே N என்பது இணக்கமான வரிசையாகும் அது சாதாரணமாக எப்படி இருக்கும் ஆகவே இந்த மூன்றையும் நீங்கள் இணை கட்டமாகப் பெறப் போகிறீர்கள் ஏனெனில் 3600 உண்மையில் நீங்கள் எந்த கட்ட மாற்றத்தையும் செய்யப்போவதில்லை என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே ஒரு கட்டத்திற்கான மூன்றாவது ஹார்மோனிக் மூன்றாம் ஹார்மோனிக் பி கட்டம் சி கட்டத்திற்கு மூன்றாவது ஹார்மோனிக் நீங்கள் இருக்கப் போகிறீர்கள் அவை இணை கட்டம் மற்றும் அவை கோபாசல் என்றால் அவை 0 வரை சேர்க்காது இது 0 வரை சேர்க்கப் போவதில்லை அதேசமயம் இவை 0 வரை சேர்க்கின்றன இவை 0 வரை சேர்க்கின்றன அதேசமயம் அவை இணை கட்டமாக இருக்கின்றன தொகை 0 க்கு சமமாக இல்லை எனவே என்ன நடக்கப் போகிறது நான் ஒரு நட்சத்திர நட்சத்திர இணைக்கப்பட்ட மின்மாற்றியைக் கொண்டிருந்தால் முதன்மையானது தரையிறக்கப்படவில்லை அல்லது இரண்டாம் நிலை அடித்தளமாக இல்லை இந்த விஷயத்தில் குறிப்பாக நான் ஆரம்பத்தில் மின்மாற்றியை உற்சாகப்படுத்தும் போது நான் சுமைகளை இணைக்காத மின்சாரம் வழங்குவேன் அந்த நேரத்தில் முதன்மையாக வரையப்பட்ட மின்னோட்டம் காந்தமயமாக்கப்பட்ட மின்னோட்டம் மின்னோட்டத்தின் முக்கிய இழப்பு கூறு நிச்சயமாக இருக்கிறது என்று நான் கேள்வி எழுப்பவில்லை ஆனால் முக்கியமாக காந்தமாக்கும் மின்னோட்டம் உள்ளது காந்தமாக்கும் மின்னோட்டம் எப்போதும் இணக்கமான கூறுகளைக் கொண்டிருக்கும் குறிப்பாக மூன்றாவது ஹார்மோனிக் போவதில்லை தன்னைப் பாய்ச்சுவதற்கான பாதையைக் கண்டறிய ஏனெனில் நான் நடுநிலை மின்னோட்டத்தைப் பார்க்க முயற்சித்தால் நடுநிலை மின்னோட்டமானது பூஜ்ஜியமற்ற மூன்றாவது ஹார்மோனிக் கூறுகளைக் கொண்டிருக்கும் மேலும் நடுநிலை நீரோட்டங்களுக்கு பாதை இல்லை எனவே நீரோட்டங்கள் எங்கு பாயும் அது எங்கும் பாய முடியாது மின்னோட்டம் எங்கும் பாய முடியாது என்றால் அது இருப்பதை நிறுத்த வேண்டும் அது தன்னைத்தானே கொல்ல வேண்டும் வேறு வழியில்லை எனவே தற்போதையது முதன்மையாக சைனூசாய்டலாக இருக்க வேண்டும் இது ஐந்தாவது ஹார்மோனிக் ஏழாவது ஹார்மோனிக் கொண்டிருக்கலாம் ஆனால் மூன்றாவது ஹார்மோனிக் உடன் ஒப்பிடும்போது அவை மிகக் குறைவானவை எனவே மூன்றாவது ஹார்மோனிக் மின்னோட்டம் அதன் நடுநிலை அடித்தளத்தைக் கொண்டிருக்காத மின்மாற்றியின் காந்தமாக்கும் மின்னோட்டத்தில் இருக்க முடியாது நடுநிலை குறிப்பாக ஒரு ஸ்டார் ஸ்டார் உள்ளமைவில் அடித்தளமாக இல்லாவிட்டால் மூன்றாவது ஹார்மோனிக் கூறுகளை நான் கண்டுபிடிக்க முடியாது காந்தமாக்கும் மின்னோட்டத்தில் மூன்றாவது ஹார்மோனிக் கூறு காந்தமாக்கும் மின்னோட்டத்தில் இல்லை என்றால் அது மிகவும் சைனூசாய்டலாக இருக்க வேண்டும் காந்தமாக்கும் மின்னோட்டம் சைனூசாய்டல் என்றால் ஃப்ளக்ஸ் சைனூசாய்டலாக இருக்க முடியாது ஏனெனில் அவை நேரியல் தொடர்புடையவை அல்ல ஹிஸ்டெரெஸிஸ் லூப் என்னிடம் கூறுகிறது காந்தமயமாக்கல் பண்புகள் என்னிடம் காந்தமாக்கும் மின்னோட்டத்திற்கும் பாய்ச்சலுக்கும் இடையே நேரியல் உறவைக் கொண்டிருக்க முடியாது என்று கூறுகிறது ஃப்ளக்ஸ் சைனூசாய்டலாக இருக்க முடியாது எனவே நடுநிலை பாதை வழங்கப்படாவிட்டால் மூன்றாவது ஹார்மோனிக் 0 அல்லது மூன்றாவது ஹார்மோனிக் இருக்க முடியாது என்று நான் கூறுவேன் மூன்றாவது ஹார்மோனிக் இருக்க முடியாது என்றால் நான் காந்தமாக்கும் மின்னோட்டம் சைனூசாய்டல் அல்லது இணை சைனூசாய்டலாக மாறப் போகிறேன் காந்தமாக்கும் மின்னோட்டம் சைனூசாய்டல் என்றால் ஃப்ளக்ஸ் மற்றும் இம் ஆகியவை நேரியல் தொடர்புடையவை அல்ல என்று நான் சொல்ல முடியும் எனவே ஃப்ளக்ஸ் சைனூசாய்டல் அல்லாதது இது எந்த அலை வடிவத்தை எடுக்கும் என்று எனக்குத் தெரியாது ஆனால் நிச்சயமாக இது சைனூசாய்டல் அல்ல என்று நான் சொல்ல முடியும் ஃப்ளக்ஸ் சினுசாய்டல் அல்லாத தூண்டப்பட்டால் E சைனூசாய்டல் அல்லாததாக இருக்கும் ஏனெனில் இது எல்லாவற்றிற்கும் மேலாக வரையறுக்கப்படுகிறது எனவே நான் have அல்லது தூண்டப்பட்ட emf ஆனது சைனூசாய்டல் அல்லாததாக இருக்கும் எனவே இப்போது என்ன நடக்கிறது என்பது ஒரு மின்மாற்றியில் V E என்று சொன்னோம் அங்கு V என்பது பயன்பாட்டு மின்னழுத்தம் E என்பது தூண்டப்பட்ட emf ஆகும் அது முற்றிலும் இழந்துவிட்டது நான் சைனூசாய்டல் மின்னழுத்தத்தைப் பயன்படுத்துகிறேன் இது சைனூசாய்டல் அல்லாத காந்தமாக்கும் மின்னோட்டத்தை வரைய வேண்டும் என்று கருதப்படுகிறது ஆனால் இது சைனூசாய்டல் காந்தமாக்கும் மின்னோட்டத்தை வரைய நிர்பந்திக்கப்படுகிறது இது ஒரு சைனூசாய்டல் காந்தமாக்கும் மின்னோட்டத்தை வரைய நிர்பந்திக்கப்படுவதால் நான் சைனூசாய்டல் அல்லாத ஃப்ளக்ஸ் இருக்கப் போகிறேன் மேலும் சைனூசாய்டல் அல்லாத ஃப்ளக்ஸ் ஒரு சைனூசாய்டல் அல்லாத எம் எஃப் ஐ தூண்டப் போகிறது நான் பயன்படுத்தும் சைனூசாய்டல் அல்லாத எம் எஃப் மற்றும் சைனூசாய்டல் மின்னழுத்தம் உண்மையில் சமப்படுத்த முடியாது ஒருவருக்கொருவர் இது ஒரு மின்மாற்றியில் தூண்டப்பட்ட emf க்கும் பயன்படுத்தப்பட்ட மின்னழுத்தத்திற்கும் இடையிலான மின்னழுத்த வேறுபாடாக இருக்கும் இது ஸ்டார் ஸ்டார் இணைக்கப்பட்டுள்ளது அதன் நடுநிலை புள்ளி அடித்தளமாக இல்லை தற்போது அது சுமை நிலையில் இல்லை மேலும் இது பெரிய அளவிலான ஊசலாட்டங்கள் அல்லது மிகப் பெரிய நீரோட்டங்களை உந்துதல்களில் இழுக்கச் செய்யும் இதன் காரணமாக மின்மாற்றி செயலிழக்கக்கூடும் எனவே மூன்றாவது ஹார்மோனிக் மின்னோட்டத்திற்கு நான் சில பாதைகளை வழங்காவிட்டால் நடுநிலையானது இல்லாமல் நட்சத்திர இணைக்கப்பட்ட மின்மாற்றி நட்சத்திர நட்சத்திர இணைக்கப்பட்ட மின்மாற்றி ஆகியவற்றைப் பயன்படுத்த நான் விரும்பவில்லை நடுநிலையை இணைக்காமல் பாதையை வழங்க விரும்பினால் டெல்டாவில் மூன்றாம் நிலை முறுக்கு வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இது மிகவும் மகிழ்ச்சியுடன் ஒரு சுழலும் மின்னோட்டத்தைக் கொண்டிருக்கலாம் டெல்டாவில் எனக்கு இரண்டாம் நிலை முறுக்கு அல்லது மூன்றாம் நிலை முறுக்கு இருந்தால் இரண்டாவதாக நான் ஏற்கனவே சொன்னது நட்சத்திரம் நட்சத்திரம் நட்சத்திரம் எனவே டெல்டாவில் மூன்றாம் நிலை முறுக்கு இருக்க முடியும் எனவே சில நேரங்களில் மூன்றாம் நிலை முறுக்கு ஒரு மின்மாற்றியில் இந்த நோக்கத்திற்கு உதவுகிறது இது நடுநிலை அடித்தளமின்றி இணைக்கப்பட்ட மூன்று கட்ட மின்மாற்றி நட்சத்திர நட்சத்திரமாக இருந்தால் டெல்டாவில் இணைக்கப்பட்ட மூன்றாம் நிலை முறுக்கு இருக்கக்கூடும் இது மூன்றாவது ஹார்மோனிக் மின்னோட்டத்தை வெறுமனே பரப்ப முடியும் மூன்றாவது ஹார்மோனிக் மின்னோட்டம் கோ ஃபாசல் Ia3 Ib3 மற்றும் Ic3 ஆகியவை ஒரே அளவிலானவை ஒருவருக்கொருவர் கட்டத்தில் சரியாக உள்ளன எனவே இது ஒரு டெல்டா வழியாக தன்னைச் சுற்றிக் கொள்ள முடியும் எனவே மூன்றாவது ஹார்மோனிக் மின்னோட்டத்தை சுற்றுவதற்காக நான் எதற்கும் மூன்றாம் நிலையைப் பயன்படுத்த வேண்டியதில்லை இது சமநிலையை மீட்டெடுக்கும்